கொடுக்கப்பட்ட மின்னோட்டத்தில் ஒரு டிரான்சிஸ்டரைச் சாய்ப்பது எதிர்மறையான பின்னூட்டத்தை உள்ளடக்கியது என்பதை இப்போது புரிந்துகொள்கிறோம் MOS டிரான்சிஸ்டரின் கேட் மற்றும் சோர்ஸ் டெர்மினல்கள் முழுவதும் VGSஐப் பயன்படுத்தும்போது நிலையான VGS சார்பு என்பது அவ்வளவு எளிதானது அல்ல இருப்பினும் இது MOS டிரான்சிஸ்டர் மற்றும் பிற வகை டிரான்சிஸ்டர்களின் சார்புக்கான விருப்பமான வழியாகும் எனவே அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் இப்போது ஒரு MOS டிரான்சிஸ்டரில் வடிகால் தற்போதைய ID வடிகால் இருந்து மூலத்திற்கு பாய்கிறது எனவே நாம் வடிகால் முனையத்தில் அல்லது மூல முனையத்தில் வடிகால் மின்னோட்டத்தை அணுகலாம் மேலும் நாம் கட்டுப்படுத்த வேண்டியது கேட் சோர்ஸ் வோல்டேஜ் VGS ஆகும் பொதுவாக டெர்மினல்களில் ஒன்றை மாறாமல் வைத்து மற்ற டெர்மினலை மட்டும் மாற்றினால் கேட் அல்லது மூலங்களில் ஒன்றை நிலையான மின்னழுத்தத்தில் வைத்து மற்ற முனையத்தை மாற்றினால் அது எளிமையானது எனவே மாறுபட்ட மின்னழுத்தத்தை கேட் அல்லது மூலத்திற்குப் பயன்படுத்தலாம் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புவது என்னவென்றால் வடிகால் மின்னோட்டத்தை அணுகுவதற்கு இரண்டு சாத்தியக்கூறுகள் உள்ளன மற்றும் மின்னழுத்தம் மாறுபடும் முனையத்தைத் தேர்ந்தெடுப்பதற்கான இரண்டு சாத்தியக்கூறுகள் உள்ளன இதனால்VGS மாறுபடும் எனவே இரண்டு முறை இரண்டு முறை நான்கு சாத்தியமான சார்பு சுற்றுகள் உள்ளன அதாவது வடிகால் மின்னோட்டத்தை அளவிடலாம் வடிகால் மின்னோட்டத்தை ஒப்பிடலாம் மற்றும் வாயிலை மாற்றலாம் மற்றும் பல மேலும் இதேபோல் நான் மூலத்தில் அளவிடலாம் அல்லது ஒப்பிடலாம் மற்றும் மூல மின்னழுத்தத்தையும் மற்ற இரண்டு சாத்தியக்கூறுகளையும் கட்டுப்படுத்தலாம் நீங்கள் வடிகால் மற்றும் மூல மின்னழுத்தத்தைக் கட்டுப்படுத்தலாம் மேலும் நீங்கள் மூலத்தில் அளவிடலாம் மற்றும் கேட் மின்னழுத்தத்தைக் கட்டுப்படுத்தலாம் ஒரு டிரான்சிஸ்டரில் நிலையான வடிகால் மின்னோட்டத்தை நிறுவுவதற்கு நான்கு வகைகள் உள்ளன அவற்றை ஒவ்வொன்றாகப் படிப்போம் எனவே முதலில் வடிகால் முனையத்தில் உள்ள மின்னோட்டத்தைப் பார்த்து விரும்பிய மின்னோட்டத்துடன் ஒப்பிட்டு கேட் மின்னழுத்தத்தைக் கட்டுப்படுத்தும் வடிகால் மின்னோட்டத்தை ஒப்பிடும் இந்த முதல் வழக்கை நாங்கள் மேற்கொள்வோம் மூல மின்னழுத்தம் நிலையானதாக இருக்கும்